நிலையான அலைகள் ஐகன் மதிப்புகள் மற்றும் ஐகன் செயல்பாடுகள் முந்தைய சொற்பொழிவில் இடது அல்லது வலதுபுறம் பயணிக்கும் அலைகளுக்கான சமன்பாட்டிற்கான அலைகளிலிருந்து தொடங்கும் அலை சமன்பாட்டை விவரித்தேன் இது ∂f∂x±1v∂f∂t ஆல் வழங்கப்பட்டது இது ஒரு அலை சமன்பாட்டை கொடுக்க ஒன்றாக இணைக்கப்பட்டது 2fx2 1v22ft20 மற்றும் பொதுவான தீர்வு வலது அலைக்கு இடதுபுறம் பயணிக்கும் அலை மற்றும் நேரியல் சேர்க்கைகள் என்று நாம் கூறினோம் எனவே இரண்டாவது வரிசை சமன்பாட்டின் பொதுவான தீர்வு சில செயல்பாடு fx vtgxvt இதை நான் சில செயல்பாடு ft xvgtxv என்றும் எழுதலாம் இந்த கலவையானது இந்த சமன்பாட்டின் தீர்வாக இருக்க முடியாது என்பதைக் கவனியுங்கள் அது அவைகளுக்கு இருக்க முடியாது அது t xv அல்லது txv எனவே நீங்கள் அவற்றை இணைக்கும்போது மட்டுமே இடமிருந்தும் வலமிருந்தும் இரண்டையும் பயணிக்கும் அலைகளை இணைப்பதற்கான வாய்ப்பை இது தருகிறது இது நிலையான அலை எனப்படும் கருத்துக்கு வழிவகுக்கிறது நான் அதை விவரிக்கிறேன் சில வீச்சு Sinkx ωt சைனூசாய்டல் அலை என கொடுக்கப்பட்ட y x t தீர்வு என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது வலதுபுறம் பயணிக்கும் ஒரு அலை எனக்கும் வேறு வழி இருக்கிறது எனவே இந்த y 1 ஐ அழைக்கிறேன் எனக்கு மற்றொரு அலை y2xt உள்ளது இது இடதுபுறமாக பயணிக்கிறது என்பதைத் தவிர அதே வீச்சுகளைக் கொண்டுள்ளது எனவே இது kxωt ஆக இருக்கும் என்னிடம் சம வீச்சை கொண்ட இடதுபுறம் பயணிக்கும் மற்றும் வலதுபுறம் பயணிக்கும் மற்றும் எந்த புள்ளியிலும் பயணிக்கும் 2 அலைகள் உள்ளன எனவே அவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு திரிபு இல் பயணிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நிகர yxt என்பது 2 இன் கலவையாக இருக்கப்போகிறது சரி அங்குள்ள புள்ளி அது y1 ஆக இருக்க வேண்டுமா அல்லது y2 இடப்பெயர்ச்சி இருக்க வேண்டுமா என்று தெரியவில்லை இடப்பெயர்ச்சி மற்றும் இது ASinkx ωtSinkxωt ஆக இருக்கும் இது ASinkxCosωt CoskxSinωtSinkxCosωtCoskxSinωt மற்றும் உடனடியாக அந்த சொல் Cosωt ரத்துசெய்யப்படுவதைக் கவனிக்கவும் எனக்கு கிடைக்கும் பதில் 2ASinkxCosωt என்பது நிகர இடப்பெயர்வு அதை கவனமாகப் பார்ப்போம் அதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் எனவே என்னிடம் y x t க்கு சமமான 2 A உள்ளது இதை நான் மீண்டும் ஒருவித வீச்சு A என்று அழைக்கப் போகிறேன் இதைவிட முக்கியமானது என்னவென்றால் எனக்கு ASinkxCosωt உள்ளது நாம் கேள்வி கேட்போம் இது ஒரு பயணிக்கும் அலையை குறிக்கிறதா பதில் இல்லை ஏனெனில் ஒரு பயண அலை fx vt அல்லது fxvt இன் செயல்பாட்டு வடிவத்தைக் கொண்டிருப்பதால் x மற்றும் t ஆகியவை அந்த கலவையில் வருகின்றன எனவே இது ஒரு பயணிக்கும் அலை அல்ல எனவே இது எதைக் குறிக்கிறது அதைத் திட்டமிட முயற்சிப்போம் ஆகவே t 0 க்கு சமமான நேரத்தில் cosine of ஒமேகா t ஆனது 1 ஆக இருக்கட்டும் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இந்த முழு விஷயமும் ஒரு sin செயல்பாடாக இருக்கப் போகிறது மற்றும் நேரம் முன்னேறும்போது என்ன நடக்கும் நடப்பது என்னவென்றால் ஒவ்வொரு புள்ளியும் முன்னும் பின்னுமாக அதிர்வெண் உடன் முன்னும் பின்னுமாக ஊசலாடுகிறது எனவே அனைத்து புள்ளிகளும் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் ஊசலாடுகின்றன எல்லாம் சரி எனவே இந்த புள்ளியின் திரிபு ன் மீதுள்ள எந்த புள்ளியும் முன்னும் பின்னுமாக ஊசலாடுகிறது மற்றும் இடையூறு இடது அல்லது வலதுபுறம் பயணிக்கவில்லை இதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒருவேளை நான் அதை 2 முனைகளுக்கு இடையில் கட்டி ஒரு இடப்பெயர்ச்சியைக் கொடுத்து முன்னும் பின்னுமாக செல்கிறேன் எனவே எதுவும் பயணிக்காது இது உங்கள் நிலையான அலை அல்லது நிற்கும் அலை இது உங்கள் பன்னிரண்டாம் வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் எனவே ஒரு நிற்கும் அலை என்பது x இன் சில செயல்பாடுகளை t இன் வேறு சில செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது அது பிரிக்கக்கூடியது இது x vt அல்லது xvt கலவையில் வராது மேலும் ஒவ்வொரு புள்ளியும் முன்னும் பின்னும் ஊசலாடுகிறது போலவும் அதன் செயல்பாட்டு கால இயக்கத்தை முன்னிறுத்தி நிற்கிறது நிற்கும் அலை என்பது அதுதான் எனவே நான் 2fx2 1v22ft20 என்ற அலை சமன்பாட்டைப் பார்த்தால் இது நம்பர் 1 அலைகளுக்கு பிளஸ் x திசை 2 அலைகளுக்கு மைனஸ் x திசை மற்றும் 3 நிலையான அலைகளுக்கு பயணிக்கும் தீர்வுகளை ஒப்புக்கொள்கிறது முன்னும் பின்னுமாக ஊசலாடும் அலைவுறும் புள்ளிகளில் ஒரே இடத்தில் வெளியேறும் அலைகள் இவை இப்போது நிலையான அலைகளை இன்னும் கொஞ்சம் கவனமாகப் பார்ப்போம் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது நிலையான அலைகளின் சூழலில் நான் ஐகன் செயல்பாடுகளையும் ஐகன் அதிர்வெண்களையும் அறிமுகப்படுத்தப் போகிறேன் ஐகன் என்பது ஒரு ஜெர்மன் சொல் அதன் பொருள் சரியானது என்பதாகும் எனவே அந்த யோசனையை இப்போது அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இந்த சமன்பாட்டை 2fx2 1v22ft20 என்ற அலை சமன்பாட்டைப் பார்ப்போம் இந்த வகையான f xt இன் தீர்வை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னேன் இப்போது X T என்று அழைப்போம் அங்கு x என்பது x கேப்பிட்டல் X இன் செயல்பாடு X என்பது தனியாக x ன் செயல்பாடு மட்டுமே கேப்பிட்டல் T என்பது தனியாக t இன் செயல்பாடு மட்டுமே இது நிலையான அலை இது ஒரு பயணிக்கும் அலை அல்ல ஏனெனில் x மற்றும் t ஆகியவை xvt அல்லது x vt உடன் வரவில்லை இப்போது கேளுங்கள் T t என்பது அவ்வப்போது மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருக்க வேண்டும் ஹார்மோனிக்கை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு ஒற்றை அதிர்வெண் கொண்ட தூய வழிமுறையுடன் தூய அதிர்வெண்ணுடன் ஊசலாடுகிறது அதாவது sinωt அல்லது cosωt வடிவத்தை நான் விரும்புகிறேன் அது sinωt ஐ போன்றது இது பொதுவாக நான் 2 ஐ ஒன்றிணைத்து சிக்கலான குறியீட்டைப் பயன்படுத்தி இதை sin⁡ωtϕ என்று எழுதலாம் இது சில நேரங்களில் அதிவேகமாகவும் எழுதப்படுகிறது எனவே நான் sin ωt அல்லது cosωt அல்லது sin⁡ωtϕ அல்லது சில eiωt ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் அவை அனைத்தும் ஒரே விஷயம் அவற்றின் கால செயல்பாடு தூய்மையான ஒற்றை அதிர்வெண் ஒமேகா ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால் அதிலுள்ள d2Tdt2 இந்த விஷயத்தில் T2க்கு சமமாக இருக்கப் போகிறது நீங்கள் எளிமையான ஹார்மோனிக் இயக்கத்தின் பின்னணியில் இதைக் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் எளிதாகச் சரிபார்க்கலாம் தூய்மையான அதிர்வெண் இரண்டாவது வழித்தோன்றலை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நேரத்தைப் பொருத்து x2 t என்பதை தரும் எனவே அலை சமன்பாடு 2ft2 ஆகிறது இதை முதலில் எழுதுகிறேன் 1v22ft2 என்பது 0 க்கு சமம் d2Xdx2T இங்கே உள்ளது 1v22Tt2 என்பது 0 க்கு சமம் ஓ நான் இங்கே ஒரு தவறு செய்தேன் இந்த பச்சை விஷயத்தை ஒரு முழுமையான வழித்தோன்றலாக நான் எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் t நேரத்தை மட்டுமே சார்ந்துள்ளது இது எனக்கு Td2Xdx22v2XT0 ஐ தருகிறது எனவே ஒற்றை அதிர்வெண்ணுக்கு மற்றும் நான் இந்த நிலையான அலையை வலியுறுத்தப் போகிறேன் நிலையானது ஏனெனில் நான் x மற்றும் t பகுதிகளை பிரித்துள்ளேன் எனக்கு Td2Xdx22v2XT0 என்ற சமன்பாடு உள்ளது அல்லது நான் T ஐ முழுவதுமாக ரத்து செய்யலாம் மற்றும் எனக்கு d2Xdx2k2X0 உள்ளது மேலும் இந்த k ஐ நினைவு கூர்க இது ஒரு அலை எண் என அழைக்கப்படுகிறது இது v என வழங்கப்படுகிறது இது 2π க்கு சமமானதாகும் எனவே இது நிலையான நேரத்தை x நேர சார்புடைய செயல்பாடாக இடமாற்றம் செய்வதற்கான சமன்பாடு ஆகும் இது sin⁡ωtϕ போன்றது அல்லது சிக்கலான குறியீடு eiωt ஐப் பயன்படுத்துவது அதுதான் நேர சார்பு எனவே இறுதி தீர்வு என்பது Xeiωt அதுதான் இறுதி பதில் இப்போது இது எனக்கு மீண்டும் இடப்பெயர்ச்சியை அளிக்குமா எனவே நிலையான அலைகள் என்பது d2Xdx2k2X0 ஆகும் இப்போது ஒரு வகையீட்டு சமன்பாடு எல்லை நிபந்தனைகளால் நிர்ணயிக்கப்பட்ட தீர்வை அளிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நீங்கள் இந்த சமன்பாட்டில் காண்பதை நான் விளக்குகிறேன் d2Xdx2k2X0 மிக எளிய சமன்பாடு அதன் தீர்வை நீங்கள் X AsinkxBcoskx ஐ எழுதலாம் அங்கு A மற்றும் B ஆகியவை அறியப்படாத மாறிலிகள் ஆக உள்ளன எனவே நான் A மற்றும் B ஐ அறியும் வரை தீர்வு உண்மையில் அறியப்படவில்லை A மற்றும் B ஐ அறிய நான் எல்லை நிபந்தனையை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே A மற்றும் B ஆகியவை எல்லை நிபந்தனைகளால் சரி செய்யப்படுகின்றன நீங்கள் எல்லை நிலையை அமைத்தவுடன் A மற்றும் B சரி செய்யப்படும் எனவே அது எண் 1 ஆகும் எனவே ஒரு எல்லை நிபந்தனை இல்லாமல் தீர்வு உண்மையில் சரி செய்யப்படவில்லை இது சில தன்னிச்சையான தீர்வு எண் 2 ஆகும் எனவே எல்லை நிபந்தனைகளால் தீர்வு சரி செய்யப்படுவதை நான் கண்டேன் இன்னொரு விஷயத்தைச் சொல்கிறேன் இது மிகவும் முக்கியமானது எந்தவொரு மதிப்பிற்கும் k க்களுக்கும் சாத்தியமான எல்லை நிபந்தனைகளுக்கு இசைவான தீர்வாக இருக்கும் உதாரணம் மூலம் இதைக் காண்பிப்பேன் இது சாத்தியம் மற்றும் பதில் இல்லை என்பதாகும் K இன் சில மதிப்புகளுக்கு மட்டுமே தீர்வுகள் சாத்தியமானவை இதன் பொருள் என்னவென்றால் k எல்லை நிபந்தனைகளின் பிற மதிப்புகளுக்கு சாத்தியமாகாது k சில மதிப்புகளுக்கு மட்டுமே தீர்வு சாத்தியமாகும் எனவே A மற்றும் B ஐ சரிசெய்ய முடியாது இந்த விஷயத்தில் k இன் இந்த குறிப்பிட்ட மதிப்புகள் ஐகன் மதிப்புகள் என அழைக்கப்படுகின்றன இவை ஐகன் அதிர்வெண்களாக தொடர்புடைய சரியான மதிப்புகள் அதிர்வெண்களான மற்றும் தொடர்புடைய தீர்வு ஐகன் செயல்பாடாக இருக்கும் எனவே இதை சுருக்கமாகக் கூறுகிறேன் எனவே 2fx2 1v22ft20 என்பது நிலையான அலை தீர்வுகளை ஒப்புக்கொள்கிறது அதுதான் எண் 1 அதற்கு என்ன பொருள் அதாவது என்னிடம் உள்ள fxt ஐ நான் தனியாக x இன் சில செயல்பாட்டை மற்றும் t இன் சில செயல்பாட்டை தனியாக சில செயல்பாடாகவும் ஒற்றை அதிர்வெண் தீர்வு T க்கு மூன்றாவது தனியாகவும் இருக்க முடியும் T என்பது sin cosine மற்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய eiωt வடிவத்தில் உள்ளது மற்றும் சமன்பாடு d2Xdx2k2X0 மற்றும் இறுதியாக இந்த சமன்பாடு k இன் சில மதிப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது எனவே இவை ஐகன் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது 2 முனைகளில் கட்டப்பட்ட ஒரு சரத்தை எடுத்துக்கொள்வேன் எனவே எனக்கு ஒரு சரம் உள்ளது இது 2 முனைகளில் பிணைக்கப்பட்டுள்ளது இது இழுவிசை T மற்றும் ஒரு யூனிட் நீளத்திற்கு நிறை mu க்கு சமம் எனவே இந்த அலையின் வேகம் √Tμ இது பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து உங்களுக்குத் தெரியும் இது நம்முடைய கவலை அல்ல நான் இதில் நிலையான அலைகளை வைத்திருக்க விரும்பினால் நிலையான அலைகள் என்ன செய்யும் அவை நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் செய்துள்ளதைப் போல் அடிப்படையில் இது முன்னும் பின்னுமாக ஊசலாடும் ஆனால் நாம் எழுதிய இந்த நிலையான அலை சமன்பாட்டின் கண்ணோட்டத்தில் இதைப் பார்க்க விரும்புகிறேன் எனவே அந்த சமன்பாடு d2Xdx2k2X0 ஆக இருக்கும் இது எனக்கு x A sin k x B cos k x ஐ கொடுக்கிறது மற்றும் எல்லை நிபந்தனைகள் என்ன எல்லை நிபந்தனைகள் x 0 இல் X ஆகும் இது 0 ஆக இருக்க வேண்டும் மற்றும் x L இல் X ஆக இருக்க வேண்டும் ஒரு சரத்தின் நீளம் 0 ஆக இருக்க வேண்டும் இது இடதுபுறத்தில் புள்ளி x 0 வலதுபுறம் x L ஆகும் நாம் இந்த எல்லை நிபந்தனையை தீர்வில் பதிலீடு செய்வோம் எனவே X ஆனது A sin 0 B cos 0 க்கு சமம் இது x 0 ல் B க்கு சமம் மற்றும் அவை 0 ஆக இருக்க வேண்டும் என்பது B 0 ஐ குறிக்கிறது எனவே 2 முனைகளுக்கு இடையில் பிணைக்கப்பட்டுள்ள L நீளமுடைய இந்த சரத்திற்கு என் தீர்வு X A sin k x ஆகும் தீர்வுகள் 2 முனைகளில் 0 ஆக இருப்பதோடு ஒத்துப்போகின்றன ஆனால் நான் இன்னும் செய்யவில்லை எனவே X ஆனது x இல் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கோருவதன் மூலம் இதைப் பெற்றுள்ளோம் இரண்டாவது எல்லை நிபந்தனை பற்றி என்ன இது Xx L 0 மற்றும் அதாவது A sin k L என்பது 0 ஆக இருக்க வேண்டும் A எதுவாக இருந்தாலும் இது தன்னிச்சையான k க்கு திருப்தி அளிக்காது k L ஆனது n அல்லது k ஆக இருந்தால் மட்டுமே இது திருப்தி அடைகிறது நான் அதை knnπL என்று பெயரிடுவேன் எனவே இந்த எல்லை நிபந்தனைகள் k இன் சில மதிப்புகளுக்கு மட்டுமே திருப்தி அளிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது k இன் ஐகன் மதிப்பு k என்பது vஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே என்பது k v ஆகும் இவை k என்பது nπLT ஆக இருக்கும் என்பதை நாம் கண்டிருக்கிறோம் இது உங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து ஏற்கனவே உங்களுக்குத் தெரிந்தவற்றோடு இணைக்க அனுமதிக்கிறேன் knnπL என்பது 2π ஆகும் இது உடனடியாக உங்களுக்கு 2Ln ஐ தருகிறது இது பன்னிரண்டாம் வகுப்பிலிருந்து உங்களுக்குத் தெரியும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிர்வெண் இவை ஐகன் அதிர்வெண் நான் இந்த அதிர்வெண்களை n என லேபிளிடுகிறேன் எனவே நான் உங்களிடம் கூறியது என்னவென்றால் நான் நிலையான நிலைக்கான தீர்வுகளைத் தேடும்போது இவை தூய அதிர்வெண்ணுக்கு அல்ல இவை எந்த அதிர்வெண்ணிற்கும் திருப்தி அளிக்கவில்லை ஆனால் ஐகன் அதிர்வெண்கள் என அழைக்கப்படும் சில அதிர்வெண்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தீர்வு இப்போது X என்பது சில வீச்சு A sinknx ஆகும் இது ஐகன் செயல்பாடாகும் இந்த திறந்த organ ஐ நீங்கள் அறிவதற்கு இதே போன்ற தீர்வை நீங்கள் முயற்சி செய்யலாம் திறந்த உறுப்பு குழாய்கள் ஒரு முனையில் திறந்திருக்கும் அல்லது 2 முனைகளில் திறந்திருக்கும் organ குழாய்கள் இது உங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் பார்த்தது மேலும் இவற்றிற்கான ஐகன் அதிர்வெண்களை இணைத்து பெற முயற்சி செய்யலாம் எனவே இது 2 முனைகளில் குழாய் திறக்கப்பட்டுள்ளது இது குழாயில் ஒருமுனை திறந்திருக்கும் இந்த எல்லை நிபந்தனைகளை நிலையான அலைகளுக்கான நிலையான நிலைகளுக்கான தீர்வுகளில் எழுத முயற்சிக்கவும் பன்னிரண்டாம் வகுப்பு முதல் உங்களுக்குத் தெரிந்தவற்றுடன் இணைக்கவும் எனவே நான் ஐகன் அதிர்வெண்களைக் கணக்கிடுவேன் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து உங்களுக்குத் தெரிந்தவற்றுடன் இணைக்கிறேன் இப்போது இதுதான் கேள்வி எனவே இந்த கேள்வியை எழுப்ப அனுமதிக்கிறேன் என்றால் ஐகன் அதிர்வெண்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகன் செயல்பாடுகள் இருப்பதைக் குறிக்கிறது நான் சரத்தின் எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வதால் ஒரு சரம் வேறு எந்த வடிவத்திலும் அதிர்வுற முடியாது என்பதுடன் நான் ஒட்டிக்கொள்வேன் பதில் இல்லை அது வேறு எந்த வடிவத்திலும் அதிர்வுறும் உதாரணமாக நான் இந்த சரத்தை வைத்திருந்தால் இதை ஆரம்பத்தில் இதுபோல தொந்தரவு செய்தால் நான் ஒரு முக்கோணத்தை உருவாக்கி விட்டு விடுகிறேன் சரி எனவே ஐகன் எல்லை நிபந்தனை இன்னும் திருப்தி அடைந்துள்ளது yx00 yxL0 மற்றும் நான் ஒரு முக்கோணத்தை உருவாக்கி அதை விட்டு விடுகிறேன் அது அதிர்வுறும் அதை நான் எவ்வாறு விவரிக்கிறேன் எனவே இப்போது சரத்தின் எந்தவொரு பொதுவான இடப்பெயர்ச்சியும் ஐகன் செயல்பாடுகளின் அடிப்படையில் விரிவாக்கப்படலாம் என்பதைக் குறிப்பிடுகிறேன் இது நாம் முன்பு செய்த ஃபோரியர் விரிவாக்கம் போன்றது எனவே என்னிடம் முக்கோண வடிவமோ அல்லது வேறு எந்த வடிவமோ இருந்தால் நாம் f என்று சொல்வோம் நான் இதை nCnsin nπLx என எழுத முடியும் அங்கு sin nπLx நாம் பார்த்தது ஐகன் செயல்பாடுகள் எனவே f xt என்பது nCnsin nπLx ஆக இருக்கப் போகிறது அதனுடன் தொடர்புடைய நேர சார்பு என்பது sinnt ஆகும் எனவே அடிப்படை அதிர்வெண்களின் இந்த அனைத்து சேர்க்கைகளாலும் பொதுவான நேர சார்பு வழங்கப்படும் எனவே இது ஒரு பொதுவான நேர சார்புடையதாக இருக்கக்கூடும் மேலும் இது நேரத்தை சார்ந்து வேறு எந்த வடிவத்திலும் அதிர்வுறும் எனவே இந்த சொற்பொழிவில் நான் அறிமுகப்படுத்தியிருப்பது நிலையான நிலைகள் தொடர்பாக ஐகன் செயல்பாடுகள் ஐகன் அதிர்வெண்கள் ஐகன் மதிப்புகள் பற்றிய யோசனை ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் நிலையான அளவிலான தீர்வுகளை விவரிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும்